எனவே எல் ஓ பற்றிய பல விஷயங்களை நாம் சுருக்கமாகக் கூற வேண்டும் பக் மாற்றி தொடர்பான பிரிவுகள் பற்றி பார்க்க வேண்டும் மற்றும் மீண்டும் அதே சிக்கலுக்கு IoT சாதனத்தின் வடிவமைப்பிற்கு எம்பட்டட் IoT சாதனத்தின் வடிவமைப்பிற்கு நீங்கள் திரும்பி வர வேண்டும் ஓ அல்லது பக் கன்வெர்ட்டர் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு ஒரு சிக்கல் உள்ளது உங்களிடம் 5 வோல்ட் Vi இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நீங்கள் 2 5 வோல்ட் நிலையான Vout ஐ விரும்புகிறீர்கள் இப்போது உங்கள் விருப்பம் ஒரு LDO ஆகுமா அல்லது இதுவாக இருந்தால் என்ன ஆகும் எனவே மீண்டும் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை நிகழ்கிறது நாங்கள் குறிப்பிட்டுள்ள செயல்திறனின் பல அம்சங்கள் கொண்ட எல் ஓவைப் பொறுத்தவரையில் ஒரு பிரச்சினை அது குறையும் தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்லும் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்லலாம் ஏனென்றால் நீங்கள் வடிவமைக்கத் தொடங்கும் போது ஒரு சிறிய எல் ஓ சுற்றுக்கு கூட அனைத்து வகையான விசித்திரமான சிக்கல்களையும் நீங்கள் உணருவீர்கள் எனவே இது முக்கியமானது அதனால்தான் நாம் போதுமான நேரத்தை செலவிட வேண்டும் நீங்கள் ஒரு எல் ஓ ஐ எடுத்துக் கொண்டால் முதலில் நீங்கள் கவனிப்பீர்கள் உங்களுக்கு Vi இருக்கும் உங்களிடம் Vout இருக்கும் இதை வைத்த கணம் நாம் எப்போதும் செய்யும் முதல் காரியம் ஒரு Couமின்தேக்கி வைக்கிறோம் ஒரு Cin மின்தேக்கியை வைக்கிறோம் இது நாங்கள் எப்போதும் செய்யும் ஒன்று இது நம் எல் இப்போது இந்த Cout மின்தேக்கி என்றால் என்ன அதன் உண்மையான செயல்பாடு என்பதைப் பற்றி பேசுவதில் அதிக நேரம் செலவிட்டிருக்கிறேன் இந்த கட்டத்தில் நான் விரிவாகக் கூற விரும்பிய விஷயம் என்னவென்றால் எல் ஓக்கள் அமைதியாக இருப்பதாகக் கருதப்படலாம் மேலும் அவை ஒரு நல்ல ரெகுலேஷன் வேலையைச் செய்கின்றன என்று தோன்றுகிறது மேலும் ரெகுலேஷன் மற்றும் அவற்றின் ரெஸ்பான்ஸ் நேரங்கள் ஓ பற்றி பல நல்ல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து கூறினோம் ஆனால் சிக்கல்களும் உள்ளன எல் ஓவின் Vout இருந்தால் என்ன நடக்கும் ஓவின் வெளியீட்டில் இதை RL என குறிப்போம் இது மாறுபடும் லோடுக்குள் தொகுதிகளை எவ்வாறு இயக்குகிறீர்கள் என்பதன் அடிப்படையில் இது சரியானதாக மாறுகிறது எனவே ஒரு பெரிய ஊகம் தேவைப்படுகிறது எனவே லோடுகளில் மிகப்பெரிய அளவு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் லோடுகளில் இந்த ஏற்ற இறக்கத்தின் காரணமாக வெளியீடு ரெகுலேஷனுக்கு வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடும் உண்மையில் நீங்கள் ரெகுலேஷனுக்கு வெளியே செல்லக்கூடும் ஆனால் பல நல்ல விஷயங்களை நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் LDOக்கு லூப் கெய்ன் மிகவும் நல்லது என்று நாங்கள் ஏற்கனவே கூறினோம் லூப் ஆதாயம் அதிகமாக இருந்தால் அது மிகவும் உணர்திறன் வாய்ந்தது இது எந்த மாற்றங்களுக்கும் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது ஆகும் நான் இங்கே பிழை பெருக்கியை வரையவில்லை பின்னூட்டம் உண்மையில் பயன்படுத்தப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் என்று கருதுகிறேன் எனவே அதை முடிக்க நீங்கள் பின்னூட்ட புள்ளியை எடுத்து பின்னர் அதை இங்கே இணைக்கவும் இது பின்னூட்ட புள்ளியாகும் இந்த புள்ளி உண்மையில் இங்கே Vref உடன் ஒப்பிடப்படுகிறது என்று கருதுகிறேன் உள்ளே ஒரு Vref தொகுதி உள்ளது எனவே இந்த குறிப்பு பேண்ட் இடைவெளி குறிப்பு என்று நாங்கள் கூறினோம் இது இந்த ஒரு புள்ளி பேண்ட் இடைவெளி குறிப்பு இது பொதுவாக ஒரு 2 5 வோல்ட் ஆகும் எனவே நான் அதை மீண்டும் வரையப் போவதில்லை இது அதிக உணர்திறன் வாய்ந்தது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் லூப் கெய்ன் எல்லையற்றதாக இருக்க முடியாது எனவே இது உண்மையில் வரையறுக்கப்பட்டதாகும் மேலும் நீங்கள் Voutல் தொடர்ந்து சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான காரணம் இதுதான் Vout க்கென அமைத்த இடத்தில் அது சரியாக இடம் பெறவில்லை இப்போது எல் ஓவுக்கான அனைத்து துயரங்களையும் யார் கவனித்துக்கொள்கிறார்கள் இந்த வரையறுக்கப்பட்ட நல்ல கன்ட்ரோல் லூப்புடன் இன்னும் வெளியீட்டில் ஏற்ற இறக்கங்கள் உள்ளன இது இந்த Cout ன் வேலை என்று நான் உங்களிடம் குறிப்பிட்டேன் இது நிலைத்தன்மையுடன் செய்ய வேண்டியது எனவே Coutமிகவும் முக்கியமான மதிப்பு என்பதை தயவுசெய்து கவனிக்கவும் உங்கள் சொந்த அமைப்புகளை உருவாக்க முயற்சிக்கும்போது உங்கள் ஐஓடி அமைப்பை வடிவமைக்கத் தொடங்கும்போது அது உங்களுக்கு கவலையளிக்கத் தொடங்கும் எனவே நீங்கள் இதை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் உற்பத்தியாளர் உங்களுக்கு ஒரு குறிப்பு வடிவமைப்பைக் கொடுத்திருப்பார் இதைப் நான் ஒரு தொடக்க புள்ளியாகப் பயன்படுத்துகிறேன் இதை நான் தவறாமல் செய்து வருகிறேன் உற்பத்தியாளர்கள் குறிப்பு வடிவமைப்பை நீங்கள் ஒரு தொடக்க புள்ளியாக பயன்படுத்த வேண்டும் நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை செய்திருப்பீர்கள் உண்மையில் Cout க்கு ஒரு பொதுவான மதிப்பைக் கொண்டு வந்திருப்பீர்கள் ஏனெனில் இதுவும் Ci ஐப் போல மிகவும் முக்கியமான விஷயம் தயவுசெய்து இதை கவனிக்கவும் எனவே அவர் போட்டுள்ள Cout மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு மின்தேக்கியை எடுத்து அதை வைத்தால் மின்தேக்கிக்கு ஒரு மாடல் இருக்கிறது சுற்றின் மாடலிங் வலது ஓரத்தில் உள்ளது நீங்கள் உண்மையில் P ஸ்பைஸ் வகையான கருவிகளைப் பயன்படுத்தலாம் மற்றும் உண்மையில் முழுமையான சுற்று மாடல் உருவாக்கலாம் உண்மையில் இந்த மாடலிங் அனைத்தையும் இந்த சீராக்கி உற்பத்தியாளர்கள் குறிப்பிட்ட கருவிகளால் வடிவமைக்க முடியும் எடுத்துக்காட்டாக நீங்கள் TI க்குச் சென்றால் அது WEbench என்று ஒன்றை உங்களுக்குத் தரும் அதை WEbench இல் வைக்கிறேன் நீங்கள் WEbench மற்றும் WEbench ஐப் பயன்படுத்தலாம் இந்த WEbench மென்பொருளைப் பயன்படுத்தலாம் மற்றும் உண்மையில் உங்கள் அமைப்பை வடிவமைக்கலாம் எனவே நீங்கள் Richtek க்கு சென்றால் அதற்கு ஒரு கருவி இருக்கும் எனவே நீங்கள் LT Spice கொண்ட லீனியர் தொழில்நுட்பங்களுக்குச் செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் Richteks கருவிகளைப் பயன்படுத்தலாம் LT Spice ல் நீங்கள் பல விஷயங்களைச் செய்ய முடியும் LT Spice என்பது Barkley Spice ன் மற்றொரு வெர்ஷன் அங்கு நமக்கு நன்றாக தெரிந்த மாடல்கள் நிறைய உண்டு எனவே உண்மையில் நீங்கள் Texas instruments ன் எல் ஓவிலிருந்து பல கூறுகளையும் எடுத்து உண்மையில் அளவுருக்களை மாற்றலாம் மற்றும் உண்மையில் சிமுலேஷன்கள் மற்றும் பிற வகையான கருவிகளையும் செய்யலாம் எனவே நீங்கள் கருவிகளைப் பயன்படுத்த வேண்டும் தேவைப்பட்டால் நீங்கள் லீனியர் தொழில்நுட்பங்கள் எல் ஓ மற்றும் பக் மாற்றிகளுக்கு LT Spiceஐப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் TI கருவிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் திரும்பிச் சென்று ஏன் என்பதைப் பாருங்கள் WEbench கருவிகள் கிடைக்கின்றன அதை நீங்கள் பயன்படுத்தி எளிமையாக LDO வகை மாடல் வைத்து நீங்கள் சுற்று வடிவமைப்பதற்கு முன்பே நேராக சிமுலேஷன் செய்து பாருங்கள் எனவே மாடல் எப்போதும் சிமுலேஷன் செய்யப்பட வேண்டும் இந்த சாத்தியத்தை நிராகரிக்க வேண்டாம் சிமுலேஷன் என்பது உற்பத்தியாளரிடம் செல்ல உங்களுக்கு ஒரு சிமுலேட்டரை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை தயவுசெய்து ஏற்கனவே கிடைக்கக்கூடிய எதையும் நீங்கள் உருவாக்க வேண்டியதில்லை என்பதை நினைவில் கொள்க எனவே அதை சிமுலேட் செய்யுங்கள் அதை நீங்கள் உருவாக்குங்கள் பின்னர் நீங்கள் சோதனை செய்யுங்கள் ப்ரெட்போர்டில் சில நேரங்களில் நீங்கள் எதை முயற்சிக்கிறீர்கள் உங்கள் சோதனையை எவ்வாறு செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து PCBயை உருவாக்க வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் இந்த வழிமுறைகளைப் பின்பற்ற வேண்டியிருக்கும் எனவே வேறு வழியில்லை எனவே நான் இப்போது திரும்பி வந்து லூப் ஆதாயத்தில் முடிக்கிறேன் இது ஒரு வரையறுக்கப்பட்ட லூப் ஆதாயம் எனவே எல் ஓ பற்றி பேசும்போது ஒரு Cout மின்தேக்கியை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் உண்மையில் சரியான தேர்வாக இருக்க வேண்டும் நீங்கள் உற்பத்தியாளர் குறிப்பு வடிவமைப்பைப் பார்க்க வேண்டும் அந்த மதிப்பைப் பயன்படுத்தி ஒரு சிமுலேஷன் செய்யலாம் பின்னர் மேலே சென்று அந்த குறிப்பிட்ட மின்தேக்கியைப் சால்டர் செய்ய வைக்க வேண்டும் இப்போது இதை நான் முழுமையாக முடிக்கவில்லை நீங்கள் சந்தைகளில் இருந்து ஒரு மின்தேக்கியை வாங்கினால் அதற்கு சமமான மாதிரி ஒரு தொடர் மின்தடையம் போல இருக்கும் மேலும் உண்மையான மின்தேக்கி மற்றும் அதற்கு இணையாக மற்றொரு மின்தடை இது இணையான மின்தடை இது தொடர் மின்தடை மற்றும் உண்மையில் இது மின்தேக்கியின் சமமான தொடர் எதிர்ப்பிற்கு பங்களிக்கிறது இப்போது இது என்ன இந்த இரண்டு என்ன வெளிப்படையாக 12 என்பது பாராசைட்ஸ வேறொன்றுமில்லை ஆனால் இவை பாராஸிடிக் சமமான தொடர் எதிர்ப்பைக் கொண்டிருக்காமல் ஒரு மின்தேக்கியை உங்களால் வாங்க முடியாது இந்த கண்ணுக்குத் தெரியாத இணை எதிர்ப்பைக் கொண்டிருக்காத ஒரு மின்தேக்கியை உங்களால் வாங்க முடியாது இது உங்களுக்கு கசிவைத் தருகிறது ஒரு மின்தேக்கியில் இரண்டு தட்டுகளுக்கு குறுக்கே ஒரு வரையறுக்கப்பட்ட கசிவு எதிர்ப்பு இருப்பதால் கசிவு ஏற்கடுகிறது மற்றும் ஒரு மின்தேக்கி அதன் செயல்திறனைக் குறைக்கிறது ஏனெனில் தொடர் எதிர்ப்பில் ஒரு குறிப்பிட்ட வோல்ட் அளவு மின்னழுத்த வீழ்ச்சி இருப்பதால் அவை இரண்டும் மறைக்கப்பட்டுள்ளன இவை இரண்டும் இந்த மின்தேக்கியின் பகுதியை மறைத்துவிட்டது இப்போது திரும்பிச் சென்று இந்த Cout எல்லாவற்றையும் மீண்டும் இணைக்க வேண்டும் நீங்கள் இந்தப் படத்தைத் திருப்பி வைக்கிறேன் இந்தப் படத்தை மீண்டும் வரைந்து இதையெல்லாம் அகற்றுகிறேன் அதனால் இப்போது உண்மையில் நான் மற்றொரு ஷீட்டை உருவாக்க வேண்டும் அது ஒருபோதும் ஒரு பிரச்சினையாக இருக்கப்போவதில்லை எனவே எல் ஓவை மீண்டும் வரைகிறேன் நான் Coutஐ மீண்டும் வைக்கிறேன் மேலும் Vi ஐ மீண்டும் வைக்கிறேன் Ci மின்தேக்கியை மீண்டும் வைக்கிறேன் இப்போது பின்னூட்ட புள்ளியை மீண்டும் வைக்கிறேன் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் இப்போது அமைதியாக அனைத்தையும் நம்பிக்கையுடன் விரைவாக மீண்டும் வரைய முடிந்தது மேலும் லோடு ரெஸிஸ்டரை இங்கே வைப்போம் இந்த RL இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த Couஐt எடுத்து அதன் சமமான மாதிரியை வைக்க வேண்டும் இதன் பொருள் என்ன இந்த வரி இங்கே செல்லும் இது சமமான மாதிரி இது இணையான எதிர்ப்பு இது உண்மையான Cout ஆகும் எனவே இது நடுவில் வந்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் இந்த Vout ஒரு குழப்பத்தை உருவாக்கப் போகிறது மேலும் இது இந்த எல் ஓ வுக்கு ஸ்திரத்தன்மை சிக்கல்களை உருவாக்கப் போகிறது எனவே உற்பத்தியாளர் இந்த மதிப்பை முடிந்தவரை சிறியதாக்கச் சொல்வார் குறைந்த ஈ ஆரைக் கொண்ட ஒரு மின்தேக்கியை வைக்கவும் மிகக் குறைந்த ஈ ஆர் முக்கியமானது எனவே நீங்கள் செல்ல வேண்டும் உண்மையில் சந்தையில் கிடைக்கும் ஏதோ மின்தேக்கி இல்லை தரவுத் தாளில் இருந்து ஈ ஆரின் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடித்து அந்த உற்பத்தியாளர் பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பை வழிகாட்டியாகக் கொண்டு தேடுங்கள் எனவே இது ஒரு முக்கியமான அளவுருவாகும் ஏனெனில் இது எல் ஓவின் மின்தேக்கியின் ஸ்திரத்தன்மைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது மிகவும் முக்கியமானது உண்மையில் எல் ஓவின் மின்தேக்கியின் இந்த ஸ்திரத்தன்மைக்கு இது பங்களிக்கிறது வேறுவிதமாகக் கூறினால் இந்த Cout ஒரு ஆற்றல் கேஷிங் தவிர வேறொன்றுமில்லை அது அந்த அமைப்பில் ஆற்றல் கேஷிங்கைத் தவிர வேறொன்றும் செய்யவில்லை எனவே சுமை மாறுபடும் அதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் வழங்க முடியும் மேலும் உண்மையில் சுமைக்கு அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுகிறது இது உண்மையில் கன்ட்ரோல் லூப்பின் காரணமாக வரவில்லை இது கன்ட்ரோல் லூப்பின் காரணமாக அல்ல ஏனெனில் ஆற்றல் கேஷிங் செய்யும் விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட Cout இந்த மின்தேக்கியில் செய்யப்படும் ஆற்றல் கேஷிங் இதை நேர்த்தியாக எழுதுவோம் இது Cout எனவே இதை மீண்டும் எழுதுகிறேன் இது Coutஎன்றும் இந்த Cout உண்மையில் அனைத்து ஆற்றல் கேஷிங்கை செய்து வருவதையும் காண்பிக்கிறேன் எனவே இந்த ஈ ஆரின் இந்த பொதுவான மதிப்பு என்ன சரி அது முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் நீங்கள் 0 2 ஓம் முதல் சுமார் 1 ஓம் வரை பெறுவீர்கள் எனவே நீங்கள் சிமுலேஷனுக்குச் செல்வதற்கு முன்பு உற்பத்தியாளரால் முன்மொழியப்பட்ட பொருத்தமான மதிப்பு என்ன என்று பார்க்க வேண்டியிருக்கும் பின்னர் உண்மையில் அமைப்பின் செயல்திறன் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே வெளியீட்டு மின்தேக்கியைப் பொருத்தவரை உங்களுக்கு நான் சொல்ல விரும்பிய முக்கிய அம்சம் இதுதான் எனவே நிச்சயமாக இந்த Coutமின்தேக்கிக்கு நீங்கள் செலுத்தும் விலையின் அடிப்படையில் அமைப்பின் விலை அதிகரிக்கும் உண்மையில்சில நேரங்களில் குறைந்த ஈ ஆர் மின்தேக்கிகளுக்கு ஒரு எல் ஓவின் விலைக்கு சமமாக பணம் செலவாகும் எனவே இந்த சிக்கல்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கலாம் இது மின்தேக்கியின் ஸ்திரத்தன்மை பற்றி நான் சொல்ல விரும்பியதெல்லாம் சுமை டம்ப் ஒரு முக்கியமான விஷயம் ஓவின் பெரிய சுருக்கத்தைப் பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எல் ஓவின் ஆதாயம் வரையறுக்கப்பட்டதாகும் மேலும் இதன் ஸ்திரத்தன்மையை தீர்மானிப்பது ஆதாயமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன் மாற்றங்களைப் பொருட்படுத்தாமல் நிலையான வெளியீட்டு மின்னழுத்தத்தை பராமரிக்க எல் ஓவின் நிலைத்தன்மை முக்கியமான விஷயம் இது மிக முக்கியமான விஷயம் மேலும் இது வரையறுக்கப்பட்ட ஆதாயத்தின் பிரச்சனை உங்களுக்குத் தெரியும் உண்மையில் நீங்கள் இப்போது சற்று முன்னோக்கி நகரத் தொடங்கினால் எல் ஓவின் ஆதாயம் அதிக அதிர்வெண்களில் குறையத் தொடங்குகிறது ஏன் அதிக அதிர்வெண்களைப் பற்றி பேசுகிறோம் ஏனெனில் இது டி சி உள்ளீட்டு டி சி வெளியீடு இந்த அதிர்வெண் எங்கிருந்து வருகிறது சிற்றலை பற்றி நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் நீங்கள் சிற்றலையை பெறத் தொடங்குவீர்கள் சிற்றலை எப்படி எல் ஓவுக்குள் நுழைகிறது அது இங்கிருந்து நுழைகிறது ஏன் இங்கிருந்து சிற்றலை நுழைகிறது ஆம் இது 5 வோல்ட் என்று சொல்லலாம் இது 3 வோல்ட் இங்கே டி சி நிச்சயமாக இந்த 5 வோல்ட் இந்த எல் ஓவுடன் மட்டும் இணைக்கப்படவில்லை ஆனால் உண்மையில் இது மற்ற சுமைகளுடனும் இணைக்கப்பட்டுள்ளது அவை ஸ்விட்சிங் லோடாக இருக்கலாம் இது DSP ஆக இருக்கலாம் இது மற்றொரு சி யு அல்லது வேறு ஏதேனும் உந்தும் சுமையாக இருக்கலாம் இது ஸ்விட்சிங் ஆகிறது மேலும் ஸ்விட்சிங் ஆவது ஒரு சிற்றலை உள்ளீட்டை உருவாக்குகிறது இது நீங்கள் ஃபீட் செய்யும் உண்மையான டி க்கு மேல் சவாரி செய்கிறது இந்த 5 வோல்ட்டுகளுக்கு நான் வரைந்த ஒரு வரைபடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது 12 வோல்ட்டுகளிலிருந்து வரக்கூடும் நடுவில் பக் கன்வெர்ட்டர் உள்ளது இது 12 வோல்ட் முதல் 5 வோல்ட் வரை பக் செய்கிறது எனவே அந்த பக் மாற்றி மாறுதல் அதிர்வெண் Vi இல் தோன்றும் மேலும் இது நிறைய வடிகட்டப்பட்டு வருகிறது சிற்றலை ஒடுக்கப்பட்ட சிற்றலைகளால் அடக்கப்படுகிறது எனவே சிற்றலை ஒடுக்குதல் உண்மையில் எல் ஓவால் செய்யப்படுகிறது ஏனெனில் சரியான அதிக கெய்ன் உண்மையில் நிறைய சிற்றலை ஒடுக்கம் செய்து வருகிறது ஆனால் அது குறிப்பிடத்தக்கதாக இருக்காது இந்த சிற்றலை மிக அதிகமாக உள்ளது எனவே எல் ஓவின் சிற்றலை அகற்றுவதற்கான திறன் உண்மையில் பவர் சப்ளை நிராகரிப்பு விகிதத்தால் வழங்கப்படுகிறது இதற்கான வெளிப்பாட்டை எழுதியுள்ளோம் எனவே இந்த அளவுருவைப் பாருங்கள் இங்கே உங்கள் வெளியீடு எப்போதும் சுத்தமாக இருப்பதை உறுதிசெய்க குறிப்பாக நீங்கள் அனலாக் சுமைகளை இணைத்தால் அதனால் இந்த Voutல் எந்த மாற்றங்களையும் பொறுத்துக்கொள்ள முடியாது ஆதாயம் மிக அதிகமாக இருந்தாலும் ஆதாயம் மிக அதிகமாக இருந்தாலும் இது மிகவும் எளிமையானது உள்ளீட்டில் ஏற்படும் சிறிய மாறுபாட்டினால் வெளியீட்டில் தோன்றும் மாறுபாடு எல் ஓவால் விரைவாக சரிசெய்யப்படுகிறது ஏனெனில் இது அதிக கெய்ன் கொண்டதால் அதிக உணர்திறன் கொண்டது என்பதால் ஆனால் இது உண்மையில் இதுபோன்ற அளவுக்கு ஊசலாடுகிறது என்றால் நீங்கள் இங்கு எந்தவொரு நிலையான வெளியீட்டையும் பெற முடியாது எனவே எல் ஓவின் இந்த மாற்றத்தை மிகச் சிறிய சிற்றலைகள் கொண்ட Vi ஐ எடுத்து சிற்றலைகளைக் குறைத்து ஒரு சுத்தமான வெளியீட்டை வழங்கும் திறன்தான் உண்மையில் எல் PSRR அளவுருவாக இருக்க வேண்டும் துல்லியத்தையும் நாம் பார்த்தோம் இது நீங்கள் பார்க்க வேண்டிய மற்றொரு அளவுரு என்ற உண்மையும் உங்களுக்குத் தெரியும் பி ஆர் துல்லியம் எல்லாம் முக்கியமான அளவுருக்கள் இது ஒரு தரவுத் தாளைக் காண்பிக்கும் போது இது தெளிவாகத் தொடங்கும் எனவே இப்போது ஒரு தரவுத் தாளைப் பார்ப்போம் இந்த தரவுத் தாளை நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இப்போது இந்த தரவுத் தாளில் எந்தவொரு உற்பத்தியாளருக்கும் எந்த விற்பனையாளருக்கும் எந்தவிதமான சார்பும் இல்லை ஆனால் நான் இதை வசதிக்காக மட்டுமே தேர்வு செய்கிறேன் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் எனவே இதை இங்கே வைக்கிறேன் எனவே அந்த பின்னணி இல்லை எனவே இதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது மிகவும் தெளிவாக இல்லை என்று தோன்றுகிறது எனவே இந்த எல் ஓவிலிருந்து ஒரு விவரக்குறிப்பை எழுதுகிறேன் உங்கள் எண்களைக் கொடுங்கள் நீங்கள் இணையத்திற்குச் செல்ல நேரம் கிடைக்கும்போதெல்லாம் பாருங்கள் இந்த ரெகுலேட்டரைப் பாருங்கள் எனக்கு எந்த விற்பனையாளரையும் குறிப்பிட விருப்பம் இல்லை ஆனால் நான் அதை எடுத்துக்கொண்டேன் இது ஒரு எடுத்துக்காட்டு TPS TPS 780 சரியா இது ஒரு எடுத்துக்காட்டு என நான் எடுத்துக்கொண்டேன் இது ஒரு லோடு டிராப் அவுட் லோ டிராப் அவுட் ரெகுலேட்டர் மற்றும் முதல் தாளில் நீங்கள் சில நல்ல எண்களைக் காண்பீர்கள் முதலில் நீங்கள் காண்பது குறைந்த IQ உங்களுக்குத் தெரியும் தெளிவாக இதன் பொருள் என்னவென்று என உங்களுக்குத் தெரியும் இது கிரவுண்ட் மின்னோட்டத்தைத் தவிர வேறொன்றுமில்லை இது மின்னோட்டத்தை எடுத்துக்கொண்டு எல் ஓ செயல்படுகிறது இது 500 நானோ ஆம்பியர்ஸ் அருமை இது 1 மைக்ரோ ஒன் 500 மைக்ரோ கூட இல்லை 1000 நானோ ஒரு மைக்ரோ சரியா எனவே இது அரை மைக்ரோஅம்பியர் சரியானது எனவே இது அரை மைக்ரோஅம்பியர் ஆகும் இது உங்களுக்கு அதிகபட்சமாக 150 மில்லி ஆம்பியர் Iload முடியும் நாங்கள் உங்களுக்கு 150 மில்லியம்பியரை கொடுக்க முடியும் இது 150 மில்லி ஆம்பியரில் 200 மில்லி வோல்ட்டுகளுக்கும் 200 மில்லி வோல்ட்டுகளுக்கும் இடையில் ஒரு லோடு டிராப் அவுட் கொண்டுள்ளது தோழர்களே இது என்ன ஒரு நல்ல ஸ்பெக் இதுவென நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இது அதிகபட்ச டிராப் அவுட் ஆக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது ஏன் அதிகபட்ச டிராப் அவுட் ஏனெனில் இது உங்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச மின்னோட்டம் 150 மில்லியம்பியர் ஆகும் இந்த 200 மில்லிவால்ட் அதிகபட்ச மின்னோட்டத்தில் உள்ளது இது உங்கள் வரைபடம் 25 மில்லியம்பியர் என்பது உங்கள் மின்னோட்டமாக இருந்தால் இது குறைந்த டிராப்அவுட் குறைவாக மிகவும் குறைவாக 50 மில்லி வோல்ட்இருக்கும் இதற்காக மீண்டும் தரவு தாள் உங்களுக்கு கண்டுபிடிக்க உதவும் நீங்கள் ஒரு கேள்வியைக் கேட்கலாம் 25 மில்லியம்பியர் Iload ற்கான டிராப் என்ன இந்த கேள்வியை நீங்கள் கேட்டால் தரவு தாள் உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே தயவுசெய்து உங்கள் தரவுத் தாள்களைப் பாருங்கள் இந்த விவாதத்தை நாங்கள் முன்னோக்கி எடுத்துச் செல்ல முடியும் ஒரு தரவுத் தாளைப் புரிந்துகொள்ள நான் உங்களுக்கு உதவுகிறேன் பெரும்பாலும் எல்லா தரவுத் தாள்களும் இப்படி இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது ஒரு விஷயம் பின்னர் துல்லியம் மற்றொரு அளவுரு இதைப் பற்றி நான் விவாதித்தேன் விவரமாக விளக்கப்போவதில்லை லோடு லைன் மற்றும் வெப்பநிலை மீது 3 துல்லியம் உள்ளது இந்த வாக்கியம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள் இது லோடு ரெகுலேஷன்லைன் ரெகுலேஷன்மற்றும் வெப்பநிலை நாங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்க எல்லாம் நல்லதாகவும் நன்றாகவும் தெரிகிறது Vi உங்களுக்கு தேவையான Vout ஐ 3 3 வோல்ட் என்று கருதுகிறது உள்ளீடு 5 வோல்ட் ஒரு லோட் இணைக்கப்பட்டுள்ளது இது அதிகபட்ச Vi ஐ விட அதிகமாக இல்லை Vi நிலையானதாக தோன்றுகிறது எனவே Vout நிலையாக பெறப்பட்ட் மின்னோட்டமும் நன்றாக இருக்கிறது ஆனால் Vout ஏன் எப்போதும் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது குறிப்பு ஒரு டாஸ் செய்திருக்கலாம் ஏனெனில் குறிப்பு வெளியீட்டில் ஏற்ற இறக்கமாக இருந்தால் குறிப்பு உண்மையில் ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் கண்டிப்பாக மாறப்போகிறது வேறுபாடு ஏன் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது ஏனெனில் வெப்பநிலை அதை பாதிக்கிறது எல்லாவற்றையும் ஒரு ஏசி அறையில் சோதித்தீர்கள் அனைத்து கணக்கீடுகளும் செய்யப்பட்டன அனைத்தும் நன்றாக வேலை செய்தன அது நன்றாக வேலை செய்த அனைத்தையும் நீங்கள் களத்தில் வைத்த தருணத்தில் உதாரணத்திற்கு அந்த களத்தை ஒரு பவர் சப்ளை என்று சொல்லலாம் அங்கு ஒரு ஹீட்டர் அல்லது ஐ யைத் தாக்கும் போன்ற ஏதாவது சக்தி சிதறடிக்கும் கூறு இருக்கிறது தெளிவாக அதைச் சுற்றி வெப்பநிலை உயர்ந்தது மற்றும் வெப்பநிலை உயர்ந்தவுடன் சந்திப்பு வெப்பநிலை குறிப்பிடப்பட்ட அளவீடடு நீங்கள் தரவுத் தாள்களைப் பார்க்கும்போது எல் ஓவின் பண்புகள் பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் வெப்பநிலை அவ்வாறு உயர்ந்தால் திட்டமிடப்பட வேண்டிய டிராப் அவுட் என்ன என்பதை உண்மையில் குறிப்பிடுகிறது தெளிவாக இது கட்டுப்பாட்டை மீறப் போகிறது இது இந்த குறிப்பிட்ட எல் ஓவின் துல்லியத்திற்கான ஒரு முக்கியமான அளவுருவாகும் மற்ற முக்கியமான அளவுருக்கள் யாவை 1 5 முதல் 4 வோல்ட் வரை இரட்டை நிலையான வெளியீட்டு மின்னழுத்தங்களில் கிடைக்கிறது இது மற்றொரு அளவுருவாகும் இது 1 2 முதல் 5 5 வரை சரிசெய்யக்கூடியதாகக் கிடைக்கிறது அல்லது இரட்டை நிலை வெளியீடு கொண்டிருக்கிறது இந்த டிபிஎஸ் 780 ல் உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான விருப்பத் தேர்வு இங்கே எஸ் 780 ஐ அடிப்படையாகக் கொண்டு உங்கள் அமைப்பை எவ்வாறு வடிவமைக்க முடியும் நீங்கள் இப்போது என்ன Vin எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்பதைப் பார்ப்போம் நான் இப்போது ஒரு தொகுதி வரைபடத்திற்கு மட்டுமே செல்கிறேன் Cin உங்களுக்கு நன்றாகத் தெரியும் அவர் உங்களுக்கு ஒரு மதிப்பைக் கொடுக்கிறார் அது ஒரு மைக்ரோஃபரடாக இருக்க வேண்டும் எனவே ஒரு மைக்ரோஃபாரட்டை வைக்கலாம் நீங்கள் ஒருVout Vout 2 2 வோல்ட் முதல் 3 3 வரை புரோகிராம் செய்யக்கூடியது இது ஒரு புரோகிராம் செய்யக்கூடிய எல் ஓ ஆகும் என்று அவர் கூறுகிறார் இது உங்களுக்கு கொடுக்க முடியும் மேலும் இந்த Cout 1 மைக்ரோஃபாரட் இருக்க வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைக்கிறார் இது உங்கள் Vout இது கிரவுண்ட் இங்கே மிகவும் நல்லது அவர் மேலும் சில பின்களை கொடுத்துள்ளார் இது Vset என அழைக்கப்படுகிறது இதை நான் விரைவில் விளக்குகிறேன் பின்னர் இங்கு எனேபிள் உள்ளது எனேபிள் என்பது நீங்கள் ட்ரிகர் செய்ததை கொடுக்க வேண்டும் எனவே நான் குழப்ப விரும்பவில்லை இதை மீண்டும் இந்த Vset ஐப் போலவே காண்பிப்பேன் இதை நான் காண்பிப்பேன் நான் எனேபிளைக் காண்பிப்பேன் மன்னிக்கவும் மன்னிக்கவும் நான் இதை நகர்த்துவது சிறப்பு என்று நினைக்கிறேன் இதை இங்கு நகர்த்தவும் Vset 2 பின்களும் நம்மிடம் உள்ளன பின்னூட்டம் எங்கிருந்து வருகிறது என்று அவர் காட்டவில்லை இந்த தருணத்தில் இது போதுமானது எனவே பின்னூட்டம் பற்றி கவலைப்பட வேண்டாம் இது கிரவுண்ட் பிழையை மன்னிக்கவும் எனவே இந்த சிப் ஆன் த ஃப்ளை உங்களுக்கு மிக முக்கியமானது ஆன் த ஃப்ளை 2 2 வோல்ட் முதல் 3 3 வோல்ட் வரை கொடுக்க முடியும் உங்களுக்கு ஏன் அது வேண்டும் அதை எப்படி செய்வது நீங்கள் உண்மையில் இதை அமைத்தால் Vset உள்ளது இது ஒரு ஸ்பெக் உள்ளது இது 0 4 என்றும் இது 1 2 வோல்ட் என்றும் இது 0 4 வோல்ட் மற்றும் 1 2 வோல்ட் என்றும் நான் நினைக்கிறேன் 4 வோல்ட்ஐ செய்தால் உங்களுக்கு 2 2 கிடைக்கும் இந்த பின் மீது 1 2 வோல்ட்ஐ செய்தால் உங்களுக்கு 3 3 கிடைக்கும் அதுதான் ஆன் த ஃப்ளையின் அழகு இது ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது லோடு மைக்ரோ கன்ட்ரோலருடன் இணைக்கப்பட்ட ஒரு எல் சென்சார்கள் இணைக்கப்பட்ட ஒரு ரேடியோ இருக்கலாம் மேலும் பல இருக்கலாம் இது ஏன் முக்கியமானது இதை ஏன் செய்ய விரும்புகிறீர்கள் பவர் டிஸிபேஷனின் முதல் நிலையான சமன்பாடு சரியான பவர் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் பெருக்கல் பிளஸ் P V × I CV 2 f ஐ உள்ளடக்கியது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் V ஐ கீழே இறக்கினால் தொடர்ந்து V ஐ கீழே வை இறக்கினால் அமைப்பின் பவர் டிஸிபேஷன் மேலும் கீழே இறங்குகிறது குறைந்த மின்னழுத்தத்தில் சமரசம் செய்வதைப்பற்றி கவலையில்லை என்றால் குறைந்த மின்னழுத்தத்தைக் காண்க ஏன் நாங்கள் மின்னழுத்தத்தைக் குறைக்கவில்லை அது அவ்வாறு செயல்படாது மின்னழுத்தத்தைக் குறைத்தால் நீங்கள் கட்டுப்படுவீர்கள் வடிவமைப்பில் நீங்கள் f ஐ குறைக்க வேண்டும் அதனால்தான் DVFS என்கிறார்கள் உண்மையில் DVFS ற்கு நிறைய லிடரேச்சர்கள் உள்ளன டைனமிக் மின்னழுத்த அதிர்வெண் ஸ்கேலிங் இது ஸ்கேலிங் இது அதிர்வெண் v என்பது மின்னழுத்தத்திற்கானது d என்பது டைனமிக் ஆகும் சிலர் டி எஸ் என்றும் கூறுகிறார்கள் அதாவது அவர்கள் பிரித்து நான் Vஐ மட்டுமே மாற்றுவேன் என்று கூறுவார்கள் ஆனால் நான் அதற்காக அவ்வளவு கவலைப்பட மாட்டேன் F டைனமிக் மின்னழுத்த அளவிடுதல் டைனமிக் அதிர்வெண் அளவிடுதல் பற்றி நான் அதிகம் கவலைப்பட மாட்டேன் ஆனால் இது நிச்சயமாகவே இரு வேறுபட்ட விஷயங்கள் நீங்கள் உண்மையில் இரு லீவராக பயன்படுத்தலாம் நீங்கள் மின்னழுத்தங்களை கணிசமாகக் குறைக்கத் தொடங்கினால் கொடுக்கப்பட்ட அதிர்வெண்ணுடன் நீங்கள் உண்மையில் செயல்பட முடியாது எனவே நீங்கள் வேறுவிதமாகக் கூறினால் அதிர்வெண்ணைக் குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள் அதில் ஒரு சிறிய வரம்பு இருக்கும் அதற்கு மேல் நீங்கள் அதிர்வெண்ணை மாற்றாமல் டி எஸ் மட்டுமே செய்ய முடியும் ஆனால் நீங்கள் பெரிய மாற்றங்களைச் செய்தால் அதிர்வெண்ணையும் குறைக்க உங்கள் வரம்பை மாற்றலாம் எனவே அவற்றை நீங்கள் பிரிக்க முடியாது அதுதான் கவனிக்க வேண்டியது சில நேரங்களில் உங்களால் முடியும் மற்றும் சில நேரங்களில் நீங்கள் பிரிக்க முடியாது எனவே மின்னழுத்தத்தில் மாற்றம் குறைவாக இருந்தால் நீங்கள் அவற்றைப் பிரிக்கலாம் இது நிலையான அதிர்வெண் என்று நீங்கள் எழுதுவீர்கள் நீங்கள் அதிர்வெண்ணை சரிசெய்ய முடியும் மற்றும் மின்னழுத்தத்துடன் மட்டுமே விளையாடலாம் அல்லது மாற்றலாம் ஆனால் சில நேரங்களில் அதிர்வெண்ணையும் குறைக்க வேண்டிய நிலைமை இருக்கும் நீங்கள் மின்னழுத்தத்தைக் குறைக்கிறீர்கள் என்றால் குறைந்த அதிர்வெண்ணைக் குறைக்க வேண்டும் அதிர்வெண்ணைக் குறைப்பதன் தாக்கம் என்ன அதிர்வெண்ணைக் குறைப்பது என்றால் க்ளாக் இதுபோன்று செல்வதற்குப் பதிலாகஇதைப் போன்ற ஒன்றை பெற்றிருக்கப்போகிறது அதாவது இங்கே உயர்வதற்கு பதிலாக அது உண்மையில் இங்கே உயரவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் உண்மையில் இது இங்கே குறைந்தது இதற்கு ஒப்பிடும் போது இது குறைந்த க்ளாக் அதிர்வெண் எனவே இங்கே ஒரு க்ளாக் உள்ளது இது க்ளாக் 1 மற்றும் இது க்ளாக் 2 தெளிவாக க்ளாக் 1 க்ளாக் 2 ஐ விட பெரியது எனவே உங்கள் அமைப்பு குறைந்த க்ளாக்குடன் இயங்குவதை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் இது ஒரு தாக்கமாக இருக்கும் சில க்ளாக்குகள் ஸென்ஸாரிலிருந்து தரவு பெறுவதற்கு க்ளாக்கைக் குறைக்கலாம் ஆனால் நீங்கள் கணக்கிடுவதற்கு மிக முக்கியமான சிலவற்றைச் செய்கிறீர்கள் அல்லது சில பரிமாற்ற செயல்பாடுகளுக்கு அல்லது தகவல்தொடர்பு தொடர்பாக சில செயல்பாடுகளுக்கு ஒரு நிலையான க்ளாக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணின் க்ளாக்கு வைத்திருக்க வேண்டும் அதாவது நீங்கள் க்ளாக்கு அதிர்வெண்ணை அதிகரிக்க வேண்டியிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெளியீட்டு மின்னழுத்தத்தை அதிக ரெய்ல் மின்னழுத்தத்தை இழுக்க வேண்டியிருக்கும் இது 2 2 இல் நீங்கள் உண்மையில் பெரும்பாலான வேலைகளைச் செய்வீர்கள் மேலும் இது சென்சார் தரவைப் பெறுதலுக்கான 2 2 வோல்ட் மற்றும் பல ஆனால் நீங்கள் கணக்கீடு செய்ய விரும்பினால் நீங்கள் மற்ற தரவு பரிமாற்றம் அல்லது தரவு தகவல்தொடர்பை செய்ய விரும்பினால் நீங்கள் உண்மையில் இழுக்க வேண்டும் நீங்கள் உட்பொதிக்கப்பட்ட அமைப்பின் Embedded System's ரயில் மின்னழுத்தத்தை 3 3 க்கு இழுக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக யோசனை என்னவென்றால் நீங்கள் ஒரு அதிக காலத்திற்கு 2 2 வோல்ட்டில் செய்கிறீர்கள் என்றால் மின் நுகர்வு குறைந்து சக்தியைச் சேமிக்கப்படும் என்பதே அதாவது உங்கள் பேட்டரி ஆயுள் எளிதாக மேம்படும் எனவே வெளியீட்டு மின்னழுத்தத்தை 0 24 வோல்ட் முதல் 1 2 வோல்ட் வரை மாறும் வகையில் அமைக்கும் திறனைக் கொண்ட எல் ஓ வை தேர்ந்தெடுங்கள் எனவே கூகிள் அல்லது வேறு எந்த தேடுபொறிகளிலும் தேடுங்கள் ஏனென்றால் நான் எந்தவொரு குறிப்பிட்ட தேடுபொறிகளுக்கும் பக்கச்சார்புற்றவனல்ல ஒரு சரியான தேடலைப் பயன்படுத்தி வெவ்வேறு நிறுவனங்களிடமிருந்து கண்டுபிடிக்கவும் இது TI ஆக இருக்கலாம் இது ஒரு லீனியmf தொழில்நுட்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு உயர் தொழில்நுட்பம் மாக்சிம் அல்லது எல் ஓ சாதனங்களை உற்பத்தி செய்யும் இந்த பெரிய பெரிய நிறுவனங்களில் ஏதேனும் ஒன்றாகும் இந்த விவரக்குறிப்புகளை கவனமாக படிக்கவும் சந்தையில் மக்கள் எல் ஓக்களை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறதுஉண்மையில் முன்பு அவை உற்பத்தி செய்யப்படுவதற்கும் உண்மையில் அந்த கூறுகளை இறுதி பயனருக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் இடைவெளியை இருந்தது எனவே நீங்கள் கூறுகளை சரியாக தேர்வு செய்ய வேண்டும் அது ஒரு தேர்வு தேர்வு என்பது வடிவமைப்பு என்பதையே அர்த்தப்படுத்துகிறது அதனால்தான் இன்டர்னெட் ஆஃப் திங்க்ஸ் வடிவமைப்பைப் பற்றி நாம் பேசுகிறோம் எனவே எல்லாம் இந்த வழியில் இணைக்கப்படுகின்றன எனவே இந்த சிப் உங்களுக்கு இதை அமைக்கும் திறனைத் தருகிறது இந்த சிப் ஒரு சுவாரஸ்யமான காரியத்தையும் செய்கிறது மேலும் என் இந்தEn புள்ளியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது வேறு ஒன்றுமில்லை எனேபிள் பின் இந்த பின் ஏன் முக்கியமானது என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன் முந்தைய வகுப்புகளில் எடுத்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பேரிங் பற்றிய ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம் மேலும் பேரிங் நிலை கண்காணிப்பு என்பது நீங்கள் பால் பேரிங்கின் வெப்பநிலையை கண்காணிக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதையும் அதை நாங்கள் மறைமுகமாக செய்கிறோம் என்பதையும் காண்பித்தோம் நாங்கள் நியோடைமியம் காந்தங்களை போடுகிறோம் நாம் காந்தப்புலத்தைப் படித்து வருகிறோம் நாங்கள் காந்தப்புலத்தை மாற்றுகிறோம் அந்த நியோடைமியம் வழியாக காந்தங்களைப் படித்து அதை சரியான வெப்பநிலைக்குப் பொருத்துகிறோம் இதுதான் பால் பேரிங்கின் நிலைக்கு ஒரு நல்ல குறிகாட்டியாகும் ஆனால் நாங்கள் அந்த வில் காந்தங்களையும் நியோடைமியம் காந்தங்களையும் வைக்கிறோம் இதன்மூலம் ஒரு சுருளை வைப்பதன் மூலம் நீங்கள் சிறிது ஆற்றலை வெளியேற்ற முடியும் இதனால் அது ஒரு சுய இயங்கும் அமைப்பாக மாறும் இப்போது நாங்கள் சொன்னோம் முதல் படி தரவைப் பெறுவது பின்னர் தகவல்தொடர்புக்கு ஆற்றல் கிடைக்கும் வரை காத்திருங்கள் போதுமான அளவு ஆற்றல் பெற்ற தருணத்தில் உங்கள் மின்தேக்கியில் நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் இருந்தால் மட்டுமே இந்தச் செயல்களைச் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள் நீங்கள் உண்மையில் சென்சாரை படிக்க வேண்டும் அந்த ஹால் சென்சார் மதிப்பை மதிப்பிடுங்கள் அல்லது நீங்கள் ஒரு தகவல்தொடர்பை செய்ய விரும்பலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் மீண்டும் கவனம் செலுத்தினால் காணலாம் எஸ்ஸை மீண்டும் உங்களுக்காக மீண்டும் வரைவேன் எனவே இந்த எனேபிள் பின்னை என்பதை நீங்கள் நன்கு புரிந்துகொள்ளுங்கள் நான் என்ன செய்கிறேன் உண்மையில் நான் இதை வலதுபுறமாக நகர்த்துகிறேன் இதனால் எனக்கு இடது பக்கத்தில் போதுமான இடம் உள்ளது இது டிபிஎஸ் 780 xx அவற்றின் பல பதிப்புகள் எனவே இந்த எனேபிள் பின்னை இங்கே எடுத்துக் கொள்ளுங்கள் அதை வெளியில் எழுதும் முறை நம்மிடம் இருந்தது என்று நினைக்கிறேன் எனவே இதை இங்கே எழுதுகிறேன் என்னிடம் ஒரு ஆற்றல் ஹார்வெஸ்டர் உள்ளது இது ஆற்றலை ஒரு பெரிய மின்தேக்கியாக சேமித்து வைக்கிறது இவ்வாறு தான் நான் ஆற்றலைக் குவிக்கிறேன் இது எனது அறுவடை மின்தேக்கி இப்போது போதுமானது என்று உங்களுக்குத் தெரிந்துவிட்டது எனவே மெதுவாக இந்த மின்னழுத்தம் இந்த திறனை உருவாக்குகிறது இது 5 வோல்ட்டுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாஎ அதை உருவாக்க வேண்டும் ஆகவே ஆற்றல் மெதுவாக 0 1 வோல்ட் 0 2 வோல்ட் போன்றவற்றைக் உருவாக்கத் தொடங்குவதால் மேலும் இது 5 வோல்ட்டுகளுக்கு வருகிறது என்று சொல்லலாம் இது 5 வோல்ட்டுகளுக்கு வந்துவிட்டது என்று உங்களுக்குத் தெரிந்தவுடன் நீங்கள் இங்கே ஒரு நிலையான Vout ட்டை விரும்புகிறீர்கள் நான் இங்கே RL ஐ குறிக்க விரும்புகிறேன் இது காந்தப்புலத்தை ஒரு காந்தத்தைப் படிப்பதற்கான மன்னிக்கவும் காந்தப்புலத்தை படிப்பதற்கான காந்த புலம் ரேம் அல்லது ஃபிளாஷ் வலதுபுறத்தில் சேமிக்கும் காந்தப்புலத்தைப் படித்து பின்னர் ஒரு தகவல்தொடர்பு செய்யும் அனைத்து சென்சார்களையும் உள்ளடக்கிய எலக்ட்ரானிக்ஸ் தவிர வேறொன்றுமில்லை இந்த அமைப்பின் சாத்தியமான தகவல்தொடர்புகளாக புளூடூத் குறைந்த ஆற்றலைப் பயன்படுத்தலாம் என்று நாங்கள் கூறினோம் அருமை எனவே முந்தைய வகுப்பில் நாங்கள் மனதில் வைத்திருந்த பேரிங் கண்காணிப்பு திட்ட பயன்பாடு குறித்து விவாதித்தோம் இதை இப்போது நீங்கள் எவ்வாறு தூண்டுகிறீர்கள் வலதுபுறம் இரண்டு மின்தடைகளை தொடராக இல்லை இல்லை இணையாக வைக்கவும் இது உங்கள் நீங்கள் இணைக்க முடிந்த Vout ஆகும் மற்றும் நீங்கள் R1 மற்றும் R2 ஐ எவ்வாறு தேர்வு செய்கிறீர்கள் நீங்கள் R1 மற்றும் R2 ஐ தேர்வு செய்கிறீர்கள் இப்போது இங்கே விளையாட்டு உள்ளது இந்த படத்திற்கு நீங்கள் திரும்பிச் சென்றால் இந்த எனேபிள் இங்கே இருக்கிறது இது 0 4 இது ஆஃப் ஆக உள்ளது 1 2 வோல்ட் 1 2 வோல்ட் ஆகும் அது இயக்கத்தில் உள்ளது எனவே உங்கள் வடிவமைப்பு எப்போது வேண்டுமானாலும் இங்கே 1 2 கிடைக்குமாறு இருக்க வேண்டும் இங்கு 5 வோல்ட் இருக்கிறது நான் மின்தடைய டிவைடர் னெட்வொர்க்கைச் செய்யப் போவதில்லை தயவுசெய்து அதாவது ஹார்வெஸ்ட்டரின் குறுக்கே 5 வோல்ட் இருக்கும்போது 1 2 மட்டுமே கிடைக்குமாறு R1 மற்றும் R2 இன் பொருத்தமான மதிப்புகளைக் கண்டறியவும் எனவே ஹார்வெஸ்ட் செய்பவர்களிடமிருந்தும் இந்த எனேபிள் பின்னை எவ்வளவு அழகாகப் பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் காணலாம் இது பேரிங்கின் இணைப்பு மற்றும் இது ஒரு இணைப்பாகும் இதில் நீங்கள் உண்மையில் ஒரு நல்ல மின் பலகையை வடிவமைக்க முடியும் எனவே போதுமான ஆற்றல் அறுவடை செய்யப்படும்போது மட்டுமே உங்கள் முழுமையான அமைப்பு நன்றாக வேலை செய்கிறது உங்களிடம் 5 வோல்ட் இருந்தால் இந்த நிலைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று இப்போது நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்கு 1 2 கிடைக்கும் இது உங்களுக்கு தேவையானதை உங்களுக்குத் தரும் இது உங்களுக்கு 3 3 வோல்ட் கொடுக்கும் இந்த 3 3 விருப்பத்தின் மீது சுமை இயங்கும் தருணத்தில் எல் ஓ நிலையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது இந்த 5 வோல்ட்டுகளிலிருந்து வருகிறது மேலும் அறுவடை செய்யப்படுவது மெதுவாக இந்த அமைப்பில் ஆற்றலை மீண்டும் செலுத்துகிறது இது 4 9 வோல்ட்டாக மாறும் ஒரு தருணம் இருக்கும் என்று சொல்லலாம் இருப்பினும் ஆற்றல் நிரப்பப்பட்டாலும் சில தருணங்களில் அது 4 9 வோல்ட் ஆகும் இது 4 9 ஆக இருந்தால் இது வெளிப்படையாக அது கீழே செல்லப் போகிறது மேலும் இந்த எனேபிள் பின்னில் என்ன நடக்கும் என்பது கேள்வியாக இருக்கும் ஓக்கள் உள்ளன நீங்கள் இந்த அமைக்கப்பட்ட மின்னழுத்தத்திற்குக் கீழே சென்றால் இந்த அமைக்கப்பட்ட 1 2 செட் மின்னழுத்தத்திற்குக் கீழே சென்றால் அவை உண்மையில் 0 இன் வெளியீட்டைக் கொடுக்கும் அதில் ஒரு வகையான ஹிஸ்டெரிசிஸ் உள்ள எல் ஓக்களும் உள்ளன அதாவது இதற்கு எந்த புள்ளியும் தேவை எனவே ஆன் ஆவதற்கு 1 2 வோல்ட் தேவைப்படுகிறது ஆனால் அணைக்க நீங்கள் அதை 0 4 வோல்ட்டுகளுக்கும் குறைவாகக் குறைக்க வேண்டும் எனவே ஹார்வெஸ்ட் செய்யும் போது 5 வோல்ட் ஆற்றலை அறுவடை செய்தாலும் ஆற்றலை மெதுவாக மின்தேக்கியில் செலுத்துகிறது இதற்கிடையில் மின்தேக்கி வெளியேற்றப்படுவதும் தேவையான எந்த மின்னழுத்தத்திற்கும் மெதுவாக கீழே இறங்குகிறது 5 5 வோல்ட்டுகளிலிருந்து 3 9 ஆகவோ அல்லது 3 5 க்கு 3 5 ஆகவோ இருக்கலாம் உதாரணமாக 3 5 ஆகக் குறைவாக உள்ளது ஏனென்றால் இந்த அறுவடை செய்பவர் ஆற்றலை நிரப்புகிற விகிதத்தை விட ஆற்றல் செலவழிக்கப்படும் வீதம் மிக அதிகமாக உள்ளது ஏனெனில் இது தொடர்ந்து செயல்படுகிறது ஏனெனில் இந்த புள்ளி 0 4 வோல்ட் ஆக மாறும் வரை இந்த சீராக்கி தொடர்ந்து திருப்திகரமாக வேலை செய்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட ரெகுலேட்டரைப் பற்றிய நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த டி பி எஸ் 780ஸின் வடிவமைப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாம் இங்கே எங்களுடன் வைத்திருக்கிற இந்த குறிப்பிட்ட ரெகுலேட்டர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த சீராக்கியின் பிற விவரக்குறிப்புகளையும் இப்போது நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் எனவே இந்த தொகுப்பைப் பற்றி நாங்கள் விவாதிப்போம் அதாவது நீங்கள் இதைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் இதை டி எஸ் க்கு திறம்பட பயன்படுத்தலாம் என்றும் உங்கள் சுமை இப்போது டி எஸ் முழுவதும் வேலை செய்ய வேண்டும் என்றும் நிர்வகிக்கலாம் எனவே உதாரணத்தை குழப்ப வேண்டாம் டி எஸ் பயன்பாடுகளுக்கு Vsetஐ பயன்படுத்தப்படலாம் நீங்கள் பேரிங் திட்டத்தில் தேர்ந்தெடுத்த உங்கள் சுமை மைக்ரோகண்ட்ரோலர் 2 2 முதல் வேலை செய்ய முடிந்தால் இந்த வரம்பில் நான் குறிப்பிட்ட எந்த உதாரணத்திற்கும் வேலை செய்ய முடியும் இது 2 2 முதல் வேலை செய்கிறது எனவே 2 2 வோல்ட் முதல் 3 3 வோல்ட் வரை வேலை செய்ய முடிந்தால் அதை ஆதரிக்க நான் இங்கு குறிப்பிட்டேன் தயவுசெய்து மேலே சென்று டி எஸ்ஸையும் செயல்படுத்தவும் உங்களுக்காக விஷயங்களைச் அமைக்க மைக்ரோகண்ட்ரோலர்கள் பின் பயன்படுத்தவும் அதை எப்படி செய்வது இந்த RLஐ மைக்ரோகண்ட்ரோலராக மாற்றுவேன் இந்த மைக்ரோகண்ட்ரோலர் மூலம் 1 அல்லது 0 கொடுப்பதை உறுதி செய்வேன் நான் இப்போது மாஸ்டர் மற்றும் கன்ட்ரோலர் எனது ரெயில் மின்னழுத்தம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நான் இப்போது தீர்மானிக்கிறேன் இது Vcc சரியா அது 2 2 ஆக இருக்க வேண்டுமானால் நான் சில விஷயங்களைச் செய்ய வேண்டும் அல்லது 3 3 செய்ய விரும்பினால் இந்த GPIO என அழைக்கப்படும் பொது நோக்கத்திற்கான உள்ளீட்டு வெளியீட்டை அடிப்படையாகக் கொண்டு எனக்கு GPIO பின்னைத் தூண்ட முடியும் அதன்படி நான் அதை குறைவாக இழுக்க முடியும் அல்லது நான் அதை அதிகமாக இழுக்க முடியும் மற்றும் இந்த Vset அமைப்பை அடிப்படையாகக் கொண்டு மைக்ரோகண்ட்ரோலரின் ரயில் மின்னழுத்தம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும் எனவே கட்டுப்படுத்திக்கான பவர் சப்ளை வடிவமைப்பு மிகவும் முக்கியமானது ஏனெனில் எல் ஓ உங்களுக்கு நல்ல நிலையான வெளியீட்டு மின்னழுத்தத்தை வழங்குவதற்கான செயல்பாடு மற்றும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையில் மிகக் குறைந்த வீழ்ச்சி மின்னழுத்தத்தையும் மட்டுமல்ல ஆனால் மேலும் அறுவடை அமைப்புகள் இதைப் பயன்படுத்தி டி எஸ் செய்வதற்கு ஒரு சுவிட்சாக இதைப் பயன்படுத்துவதற்கான செயல்பாடுகளும் உள்ளன மேலும் மின்சாரம் மற்றும் பேட்டரி மூலம் இயக்கப்படும் உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகளில் பவர் சேமிக்க பயன்படுத்தலாம் எனவே படம் மிகவும் அருமையாக இருந்தால் பேட்டரி அடிப்படையிலான அமைப்பிலிருந்து இயக்கப்படும் உங்கள் ஐஓடி சாதனத்தை உருவாக்க விரும்பினால் பேட்டரி அடிப்படையிலான அமைப்பிலிருந்து நீங்கள் பல நல்ல விஷயங்களைச் செய்ய விரும்புகிறீர்கள் அல்லது பேட்டரி ஸ்லாஷ் எனவே பேட்டரி குறைப்பு என்று நான் கூறுவேன் ஏனென்றால் ஹார்வெஸ்டர்களும் முக்கியம் வெளியீட்டு சுமையை இயக்க எல் ஓவின் இந்த எனேபிள் பின் மிகவும் திறம்பட பயன்படுத்தலாம் எனவே இது பேட்டரி மூலமாகும் இது சக்தி மூலமாகும் இது எல் ஓ மற்றும் நிச்சயமாக உட்பொதிக்கப்பட்ட அமைப்பு இதில் மைக்ரோகண்ட்ரோலர் போன்ற தொகுதி என்று சொல்லலாம் எனவே ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் பிளாக் உள்ளது ஒரு சென்சார் பிளாக் உள்ளது மற்றும் ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன் பிளாக் உள்ளது பாதுகாப்புக்கு ஏதேனும் இருக்கிறது பின்னர் குறியாக்க என்ஜின்களை போன்ற விஷயங்கள் உள்ளன மேலும் இவை அனைத்தும் உண்மையில் நீங்கள் விரும்பும் இது உண்மையில் எல் ஓவின் இந்த அம்சங்களைப் பயன்படுத்தி வெளியீட்டின் அடிப்படையில் உண்மையில் தூண்டப்படலாம் ஓ உள்ளீடு உண்மையில் நாய்ஸி டி சி பக் மாற்றி இருந்து வரும் சூழ்நிலைகளும் உங்களிடம் இருந்தால் இது இப்போது பக் மாற்றி மூலம் மாற்றப்படுகிறது இது எல் ஓவின் பி ஆர் என குறிப்பிடப்படும் மற்றொரு முக்கியமான அளவுருவைத் தேட வேண்டியிருக்கும் எனவே இந்த எல் ஓவைப் பற்றி நாம் இப்போது பக் கன்வெர்ட்டரான மற்ற வகை ரெகுலேட்டரை இந்த பேட்டரியைப் பொறுத்தவரைப் புரிந்து கொள்ள வேண்டும் பக் மாற்றி புரிந்துகொள்ள போதுமான நேரத்தை செலவிடுவோம் பக் மாற்றிகள் உண்மையில் அமைப்பின் பேட்டரி ஆயுளை மேம்படுத்துவதில் மந்திரம் செய்ய எவ்வாறு முடியும் என்பதை இணைக்க விரும்புகிறேன் எனவே பக் மாற்றிகள் பற்றி விரிவாகப் புரிந்துகொள்வதில் இந்த பகுதியில் சிறிது நேரம் செலவிடுவோம் நாங்கள் விவாதித்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைத்த ஒரு கடைசி அளவுரு ஆனால் நாங்கள் பார்க்கவில்லை என்பது அவர் பி ஆர் பற்றி குறிப்பிட்டத்தாகத் தெரியவில்லை மற்ற தரவுத் தாள்கள் உண்மையில் தரவுத் தாளில் பி ஆரைப் பற்றி பேசும் இதைப் பற்றி எந்த கவலையும் இல்லை ஏனெனில் அது தோன்றும் பேட்டரி மூலத்திலிருந்து வரும் உள்ளீடு மிகவும் சுத்தமாக இருக்கும் என்று இது எதிர்பார்க்கிறது வழக்கமான பயன்பாடுகள் நீங்கள் மனதில் வைத்திருக்கும் வழக்கமான பயன்பாடுகளைப் பார்க்க வேண்டும் மேலும் உள்ளீடு ஒரு பக் மாற்றி மூலம் வரவில்லை என்பது அவர்களுக்குத் தெரியும் ஆனால் உண்மையில் ஒரு பேட்டரி மூலத்திலிருந்து வருகிறது எனவே இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மிகவும் சுத்தமாக இருக்கிறது இந்த பேட்டரியின் பிற லோடுகள் சுமைகளை மாற்றும் மற்ற அமைப்புகள் இல்லை அவை எதையும் செய்யவில்லை எனவே இது எல் ஓ க்கு நேரடியாக ஒரு உள்ளீடாக வழங்கப்படுகிறது எனவே கிடைக்கக்கூடிய வெளியீட்டின் அடிப்படையில் அமைப்பு மிகவும் சுத்தமாக இருக்கிறது ஆனால் அவ்வாறு அதாவது இந்த எல் ஓவின் பி ஆர் உங்களுக்குத் தெரியாவிட்டால் பி ஆர் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை மேலும் உங்களிடம் வரும் சுமைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இது சரியான எல் ஓ அல்ல என்பது இப்போது உங்களுக்குத் தெரியும் ஸ்பெக் என்னிடம் இல்லை என்றால் நான் அதைப் பயன்படுத்தப் போவதில்லை ஏனென்றால் அவர்கள் அதைப் பற்றி மறைக்கப்பட்ட தகவல்களைக் கொண்டிருப்பதாகத் தெரிகிறது ஒருவேளை அது ஒரு விரிவான ஆவணத்தில் இருக்கலாம் எனவே நீங்கள் அதைப் பார்க்க வேண்டியிருக்கும் இது பல அத்தியாயங்களைக் கொண்ட தரவுத் தாள் என்பதால் முக்கியமானது எனவே இந்த தரவுத் தாளில் எங்காவது நீங்கள் பி ஆரில் உள்ள அளவுருவைப் பார்க்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் இப்போது பக் மாற்றிகள் பக் மாற்றிகள் என்று அழைக்கப்படும் பிற வகை கட்டுப்பாட்டாளர்களுக்கு செல்லலாம் எனவே பக் மாற்றிகளைப் பார்ப்போம் ஐஓடி சாதனத்தின் பவர் சப்ளை இந்த பக் மாற்றிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதைப் பார்ப்போம் ஓவின் தொகுதி வரைபடத்தை நீங்கள் வரைவதற்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை மற்றும் ஒரு பக் மாற்றி ஒரு வழக்கமான தொடர் பாஸ் உறுப்பு இங்கே உள்ளது பின்னர் குறிப்பு உள்ளது இந்த இரண்டு பின்னூட்ட மின்தடையங்களுடன் குறிப்பை ஒப்பிட முயற்சிக்கிறீர்கள் இப்போது இந்த L இன்டக்டரில் ஆற்றல் உண்மையில் இந்த L மதிப்பில் சேமிக்கப்படுகிறது பின்னர் இங்கே டையோடு உள்ளது இது பொதுவாக ஷாட்கி டையோடு இருக்கக்கூடும் இது இந்த தூண்டல் இருக்கும்போது இந்த வெளியீட்டு மின்தேக்கியின் போது முன்னோக்கி திசையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இது அனுமதிக்கிறது கொடுக்கப்பட்ட சுமைக்கு சேவை செய்ய இது உங்களுக்கு ஒரு வெளியீட்டு வெளியீட்டை கொடுக்க வேண்டும் இது 5 வோல்ட் என்று சொல்லலாம் மேலும் நீங்கள் இங்கு வருவது 3 வோல்ட் இது எவ்வாறு இயங்குகிறது அடிப்படையில் இந்த டியூடி சுழற்சி கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த சுவிட்சிங் இங்கே இந்த உள்ளீட்டு மின்னழுத்தத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் தொடர் பாஸ் ஆற்றலை மாற்றவும் அதை இங்கே தூண்டியில் சேமிக்கவும் அனுமதிக்கிறது பின்னர் உங்களுக்கு 3 வோல்ட் வெளியீட்டை வழங்குவதன் மூலம் சுமைகளை உருவாக்குகிறது இப்போது இந்த மூன்று வோல்ட் வெளியீடு உண்மையில் மாற்றப்பட்டால் எனவே இந்த ஆஸிலேட்டரால் நீங்கள் இந்த தொடர் பாஸ் உறுப்பை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாலும் ஒரு சதுர அலை ஜெனரேட்டர் இருப்பதால் இது வருவது எப்படி என்பது உங்களுக்குத் தெரியும் இதை நீங்கள் மீண்டும் உருவாக்க அனுமதிக்கும் இது உங்களுக்கு ஒரு PWM சமிக்ஞையை அளிக்கிறது அடிப்படையில் ஒரு PWM தொகுதி உள்ளது இது ஒரு வெளியீட்டு மின்னழுத்தத்தை உருவாக்க உங்களை அனுமதிக்கும் இது இந்த சீராக்கியின் மிகவும் திறமையான மற்றும் நுண்ணறிவு மாற்றத்தால் 3 வோல்ட் ஆகும் தற்செயலாக ஏதேனும் ஒரு சுவிட்சிங் நிலையில் இந்த 3 வோல்ட் உண்மையில் குறைந்துவிட்டால் இந்த தொடர் பாஸ் உறுப்பின் இந்த கடத்துதல் அதிகரிக்க வேண்டும் அதாவது இது பிழை உள்ளீடாக வழங்கப்படுகிறது மேலும் மீண்டும் கடத்தல் மாறுகிறது தொடர் உறுப்பு மற்றும் கடத்தல் மாறும் விதம் ஏனெனில்டியூடி சுழற்சியை மாற்றுவதன் மூலம் முக்கியமாக அடையப்படுகிறது டியூடி இதை இங்கே எழுதுகிறேன் முக்கியமாக வெளியீட்டு மின்னழுத்தத்தை திரும்பப் பெறுவதற்கு தேவையானதை வழங்குவதற்காக டியூடி சுழற்சி மாற்றப்படுகிறது இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வெளியீடாகும் இது முதல் சுழற்சியில் இன்டக்டரைச் சார்ஜ் செய்கிறது பின்னர் சிஸ்டம் ஸ்விட்ச் ஆப் செய்யப்படுகிறது மின்னோட்டம் குறைகிறது ஆனால் ஒரு சுழலும் மின்னோட்டம் உள்ளது இது முன்னோக்கி திசையில் இதுபோன்று சுழல்கிறது இது சுமை வழியாக சுமை வழியாக சென்று பின்னர் திரும்பி வருகிறது எனவே சுமை இந்த திசையில் சக்தியைப் பெறுகிறது மற்ற திசையில் இந்த ஷாட்கி டையோடு வழியாக சுழற்சி நடக்கிறது மேலும் மீண்டும் தூண்டல் வழியாக இருக்கும் சுற்றும் மின்னோட்டம் சுமைக்கு வழங்கப்படுகிறது எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மின்னோட்டம் அதிகரிக்கிறது Imax வரை செல்கிறது பின்னர் மின்னோட்டம் குறைகிறது Imin க்குச் செல்கிறது நீங்கள் அமைத்துள்ள வெளியீடு மின்னழுத்தத்தின் அடிப்படையில் தேவையான சுமை அடிப்படையில் Imax மற்றும் Imin இடையே ஏறி இறங்குகிறது மற்றும் வழக்கமாக பிழை பெருக்கி என்பது வெளியீடு PWM சிக்னலைக் கட்டுப்படுத்துகிறது PWM சிக்னல் உண்மையில் ஒழுங்குமுறைக்கு வருவதை உறுதிசெய்கிறது எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனமாகக் கண்டால் Iout என்பது சராசரி மின்னோட்டம் குறைவாக உள்ளது உண்மையில் குறைந்த சராசரி சராசரி மின்னோட்டம் குறைவாக உள்ளது இப்போது ஒரு இந்த சுமைக்குத் தேவைப்படும் ஒரு நிலையான மின்னோட்டத்தை எண்ணிக்கையில் சொல்லலாம் இந்த சுமைக்கு 20 மில்லியம்பியர் மின்னோட்டம் தேவைப்படும் சூழ்நிலையை எடுத்துக்கொள்வோம் இந்த சுமை உண்மையில் 2 வோல்ட்டுகளிலிருந்து வேலை செய்ய முடியும் உங்களிடம் 5 வோல்ட் உள்ளது மேலும் வெளியீட்டில் உங்களுக்கு 2 வோல்ட் மட்டுமே தேவை எனவே இந்த சமன்பாடு இது Vout ஆக இருக்கும் நீங்கள் அதை 2 வோல்ட்டுகளாக மட்டுமே அமைக்க வேண்டும் இந்த சுமை எனவே இந்த மின்னழுத்தம் என்ன என்பதைப் பொருட்படுத்தாமல் சுமை மின்னோட்டம் எப்போதும் 20 மில்லியம்பீர்களாக சரி செய்யப்படுகிறது பல டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர்கள் மற்றும் ரிசீவர் சுற்றுகளுக்கு இந்த நிலையான மின்னோட்டத்திற்கு 20 மில்லியம்பியர் தேவைப்படும் எனவே டிரான்ஸ் நமக்கு அடிப்படையில் இந்த 20 மில்லியம்பியர் தேவைப்படுகிறது அதாவது மின்னழுத்தத்தைப் பொருட்படுத்தாமல் எனக்கு ஒரு நிலையான மின்னோட்டம் தேவைப்படுகிறது எனவே நீங்கள் இங்கு 3 வோல்ட் கொடுத்தாலும் அல்லது நீங்கள் 3 3 வோல்ட் கொடுத்தாலும் அல்லது 2 வோல்ட் கொடுத்தாலும் இதன் மூலம் பாயும் மின்னோட்டத்தை எப்போதும் 20 மில்லியம்பியரில் நிலையாக இருக்கும் இப்போது நீங்கள் உண்மையிலேயே சாதகமாகப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இதைச் செய்வது உங்கள் வடிவமைப்புகளில் பக் சிறப்பாகச் செயல்படும் ஒரு சூழ்நிலையாகும் பக் சிறந்த பக் சிறப்பாக செயல்படுகிறது இந்த சூழ்நிலையில் ஒரு எல் ஓவைப் பயன்படுத்த வேண்டாம் எல் ஓவைப் பயன்படுத்த வேண்டாம் மின்னழுத்தத்தைப் பொருட்படுத்தாமல் சுமை மின்னோட்டம் தேவை என்பதை நீங்கள் அறிந்தால் இது ஒரு அனலாக் சென்சாராக இல்லாவிட்டால் எல் ஓவைப் பயன்படுத்த வேண்டாம் இது ஒரு அனலாக் சென்சாராக இருந்தால் கதை வேறுபட்டது அது மாறக்கூடிய சத்தத்தையும் அதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இது சுமை மின்னழுத்தத்தைப் பொருட்படுத்தாமல் தற்போதைய நிலையான மின்னோட்டம் தேவைப்படும் சுமை என்றால் நீங்கள் விண்ணப்பிக்கும் வெளியீட்டு மின்னழுத்தத்தைப் பொருட்படுத்தாமல் பக் மாற்றிக்குச் செல்லுங்கள் ஏனெனில் பக் இங்கே சிறந்த வேலை செய்கிறது ஏனெனில் இந்த 5 வோல்ட் வருகிறது என்று சொல்வோம் எளிமைக்காக இதைச் சொல்வேன் 5 க்கு பதிலாக 6 வோல்ட் செய்வேன் 5 ஐ நான் 6 ஆக்குவேன் நான் அதை 6 ஆக்குவதற்கான காரணம் என்னவென்றால் அதை இணைப்பதாக சொல்ல அனுமதிக்கிறேன் ஒரு பேட்டரி மூலத்திற்கு உங்களிடம் 6 வோல்ட் பேட்டரி 1 5 வோல்ட் செல்கள் பயன்படுத்தப்படலாம் அவற்றில் 4 ஐ நீங்கள் சேர்த்தால் 6 வோல்ட் கிடைக்கும் அல்லது 6 வோல்ட் பேட்டரி மூலத்தையும் பெறலாம் இந்த இரண்டு அமைப்புகளிலும் இங்கே நீங்கள் பேட்டரி மூலத்துடன் இணைக்க வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு எல் ஓவை எடுத்துக் கொண்டால் லீனியர் ரெகுலேட்டரை எடுத்துக் கொண்டால் இந்த உறுப்பு எல்லா நேரத்திலும் ஆன் ஆக இருக்கிறது ஏனென்றால் அது எப்போதுமே 20 மில்லியம்பியர் தேவைப்படுகிறது எனவே தொடர்ந்து இந்த எல் ஓ காரணமாக நீங்கள் எப்போதுமே 20 மில்லியாம்பியர் இழுத்துக் கொண்டிருப்பீர்கள் பேட்டரி ஆயுட்காலம் அந்த வாழ்நாளைப் பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஏனென்றால் இது ஒரு நிலையான விஷயம் நீங்கள் ஒரு சுமையை இணைக்கிறீர்கள் பின்னர் ஒரு சுமை உள்ளது பேட்டரி எல்லா நேரத்திலும் அந்த சுமை தேவையை ஆதாரமாகக் கொண்டிருக்க வேண்டும் இதிலிருந்து தொடர்ச்சியான மின்னோட்டத்தை நான் இழுக்கவில்லை என்று வைக்கும் அழகை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் நான் மின்னோட்டத்தை இழுக்கிறேன் பின்னர் நான் அணைக்கிறேன் நான் சில மின்னோட்டத்தை இழுக்கிறேன் நான் அணைக்கிறேன் நான் அம்புக்குறியை வேறு வழியில் சரியாக வரைய வேண்டும் எனவே நான் சில மின்னோட்டத்தை இழுக்கிறேன் நான் அணைக்கிறேன் நான் சில மின்னோட்டத்தை இழுக்கிறேன் நான் அணைக்கிறேன் எல்லா நேரத்திலும் இதைச் செய்கிறேன் பின்னர் சராசரி மின்னோட்டம் என்ன சராசரி மின்னோட்டம் உண்மையில் 20 அல்ல இது உண்மையில் 14 6 மில்லியம்பியர் ஆகும் 6 மில்லியம்பியர் நான் அதை எப்படி செய்தேன் அதற்கு ஒரு மிக எளிய வெளிப்பாடு உள்ளது பேட்டரி Iaverage சுமைக்கு வழங்கப்படும் சராசரி மின்னோட்டத்தைத் தவிர வேறொன்றுமில்லை Iaverage நீங்கள் ஒரு தேர்வை எடுத்தால் இந்த மாற்றீட்டைச் செய்தால் எனவே நான் 14 6 கொடுக்கும் இந்த மதிப்பில் நாம் 14 8 க்கு வருவோம் என்று நினைக்கிறேன் பக் மாற்றி 90 சதவிகிதம் திறமையான செயல்திறன் 90 சதவிகிதம் என்று கருதி நீங்கள் இந்த கணக்கீட்டைச் செய்தால் நீங்கள் உண்மையில் 4 பேட்டரிகளை எடுக்க மாட்டோம் என்று சில அனுமானங்களைச் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நாங்கள் 2 பேட்டரிகளை எடுத்துக்கொள்வோம் எனவே இதை 3 வோல்ட்டாக மாற்றுவோம் அதை 3 வோல்ட் ஆக்குவோம் எனவே இந்த எண்ணை பொருத்துவதற்கு நான் ஒரு உருவாக்குகிறேன் எனக்கு தேவையானதை மாற்றியமைப்பது சரியான பதிலீடு மற்றும் சரியான புரிதலுக்காக எதுவும் இருக்க முடியும் Vout என்பது 2 வோல்ட் என்று நான் கூறுவேன் இப்போது நாம் எல்லாம் சரியாக அமையும் நீங்கள் 90 சதவீத பக் மாற்றி செயல்திறனையும் 3 வோல்ட் பேட்டரி மின்னழுத்தத்தையும் மோசமான தற்போதைய சுமை மின்னோட்டத்தையும் 20 மில்லியம்பியர் சரியானதாக எடுத்துக் கொண்டால் எல் ஓ விஷயத்தில் உண்மையில் வெளிவருவது பேட்டரி எல் ஓ வழக்கு மற்றும் 20 மில்லியப்பர்களாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் பக் மாற்றி விஷயத்தில் இதே விஷயம் 14 8 ஆக இருக்கும் இந்த சிறிய விஷயம் என்னவென்றால் பக் மாற்றியின் அதிக செயல்திறன் காரணமாக பல சூழ்நிலைகள் உள்ளன ஏனெனில் இது திறனை மாற்றுகிறது நீங்கள் உண்மையில் சுமை மின்னோட்டம் பேட்டரி மின்னோட்டத்தில் ஒரு பெரிய அளவு சேமிப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் சுவிட்சிங்கால் பேட்டரி ஒரு பெரிய சேமிப்பு பேட்டரி மின்னோட்டம் மிகக் குறைவாக இருக்கும் ஆனால் சுமை மின்னோட்டம் உண்மையில் 20 மில்லியாம்பியர்களைப் பெறும் ஆனால் உண்மையில் இழுக்கப்படுவது 14 8 மில்லியம்பியர்ஸ் மட்டுமே எல் ஓ வைப் போலல்லாமல் பக் மாற்றியின் திறன் 75 முதல் 95 சதவிகிதம் வரை இருக்கும் நீங்கள் அதிக செயல்திறனைப் பெறலாம் என்பதில் சிக்கல்கள் உள்ளன அவை உங்களுக்கு அதிக மின்னோட்ட பிரித்தெடுத்தல் அதிக மின்னோட்டம் மாற்றியிலிருந்து இழுக்க முடியும் என்ற உண்மையை நீங்கள் அறிவீர்கள் இது உண்மையில் இன் ரஷ் என்று அழைக்கப்படுகிறது இது பேட்டரியின் அதிக வெளியேற்றத்தை உருவாக்கக்கூடிய ரஷ் மின்னோட்டம் நீங்கள் செய்யாவிட்டால் இன்னும் மோசமாக இருக்கலாம் எனவே இவை அனைத்தும் நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் என்றால் நீங்கள் சரியான பக் மாற்றி தேர்வு செய்யாவிட்டால் நீங்கள் தேர்வு செய்யாவிட்டால் அல்லது நீங்கள் வடிவமைப்பு என்பது மிகவும் உகந்த விஷயம் அல்ல நீங்கள் உண்மையில் ஒரு எல் ரெஸ்ட் மின்னோட்டம் கணிசமாக அதிகமாக உள்ளது அது உங்களுக்கு எப்படி தெரியும் உண்மையில் ஒரு இரண்டாம் தர நிலை வடிவமைப்பு இருப்பதால் எளிமையான வழி எதுவுமில்லை உண்மையில் ஒரு இரண்டாம் தரமான வடிவமைப்பு உண்மையில் அந்த சிக்கலைக் கொண்டிருக்கும் என்று நான் கூறுவேன் நீங்கள் கட்டுப்பாட்டாளரைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் மட்டுமே செல்ல வேண்டும் மேலும் இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்த சுமைக்கு எப்போதுமே 20 மில்லியம்பியர்ஸின் இந்த நிலையான மின்னோட்டம் தேவைப்படும் மேலும் இது எங்களுக்கு ஒரு நிலையற்றதாக இருக்கட்டும் என்று சொல்லப்போவதில்லை அது அணைக்கப்பட்டு சுவிட்ச் செய்து இது ரஷ் மின்னோட்டத்தை அறிமுகப்படுத்துமாறு அனைத்து வகையான பைத்தியக்காரத்தனமான செயல்களையும் செய்யப்போவதில்லை எனவே நீங்கள் வடிவமைக்க வேண்டும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் மற்றும் பக் சிறப்பாகச் செயல்படும் என்ற கொள்கை மூலம் செல்ல வேண்டும் நான் இதை விரும்புகிறேன் இதை நினைவில் கொள்ளுங்கள் பக் நீங்கள் சிறப்பாக கூறுகளைத் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே வடிவமைப்பு சிறப்பாக செயல்படும் மற்றும் வடிவமைப்பு சிறந்த வடிவமைப்பு தேர்வுக்கு ஏற்றது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள் இவை எனவே இந்த கட்டமைப்பை உண்மையில் ஒத்திசைவற்ற பக் மாற்றி என்று அழைக்கப்படும் அடுத்த ஸ்லைடில் வரவிருக்கும் மற்றொரு படத்தை நான் வரைவோம் இது ஒரு ஒத்திசைவான பக் மாற்றி மூலம் மாற்றப்படும் அங்கு இந்த டையோட்டிலிருந்து நாம் விடுபடலாம் அதை உண்மையில் மாற்றலாம் இன்னும் ஒரு MOSFET உடன் அது பக் மாற்றப்பட்ட மற்றொரு பதிப்பாகும் ஆனால் இது உண்மையில் ஒரு பக் மாற்றிகளின் ஒட்டுமொத்த கதை